பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி அறிக்கைகளின் அடிப்படைகளை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் பின்னர் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பின் பேசிக் ஃபார்மேட் அடிப்படை வடிவம் மற்றும் கம்பெனி ஃபார்மேட் நிறுவனத்தின் வடிவம் இரண்டையும் பார்த்தோம் மேலும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கை அல்லது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு வடிவங்களையும் பார்த்தோம் இப்போது அடிப்படை பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி அறிக்கைகளில் ஒன்றான புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்டம் கணக்கு தயாரிக்க முயற்சி செய்வோம் இது முழு அளவில் கம்பெனி ஃபார்மேட் நிறுவன வடிவத்தில் இல்லை என்றாலும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கை அல்லது பி மற்றும் எல் கணக்கு ஆகியவற்றின் பேசிக் ஃபார்மேட் அடிப்படை வடிவமைப்பை புரிந்துகொள்வதற்கு லாபத்தை கணக்கிடுவதற்கு இதை தயாரிக்க முயற்சிப்போம் எனவே முதலில் அடல் லிமிடெட் நிறுவனத்தின் கணக்கை பார்ப்போம் இப்போது இன்கம்ஸ் அண்ட் எக்பென்சஸ் வருமானம் மற்றும் செலவுகள் தொடர்பான நிலுவைகள் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அதிலிருந்து நாம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் ஆகவே ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் டாக்ஸஸ் வரிகள் பவர் அண்ட் ஃபூயல் மின்சாரம் மற்றும் எரிபொருள் எம்பிளோயி காஸ்ட் பணியாளர் செலவு இவை அனைத்தும் பல்வேறு செலவுகள் ஆகும் உற்பத்தி செலவு என்ற மற்றொரு செலவு ஆகும் இவை அனைத்தும் செலவுகள் வகையாகப் பிரிக்கப்படுகின்றன டோட்டல் டர்ன்ஓவர் மொத்த விற்பனை என்பது நமது ரெவின்யூ வருவாய் அல்லது வருமானம் ஆகும் அதனால் நான் அதை ஒரு வருமானமாக குறிப்பிட வேண்டும் மேலும் செல்லிங் அண்ட் அட்மின் எக்பென்ஸ் விற்பனை மற்றும் நிர்வாக செலவு இன்ட்ரஸ்ட் அண்ட் டெப்பிரேசியேஷன் வட்டி மற்றும் தேய்மானம் ஆகியவை செலவுகள் ஆகும் எனவே பி மற்றும் எல் கணக்கில் இது மிகவும் எளிதானது நாம் வருமானத்தை குறிப்பிடுவோம் மேலும் அதிலிருந்து செலவை குறைப்போம் நாம் அதை இரண்டு பகுதிகளாக அதாவது டிரேடிங் பார்ட் வர்த்தகப் பகுதி மற்றும் பி மற்றும் எல் பகுதியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் எனவே தயவுசெய்து முதலில் நீங்கள் சொல்யூஷன் தீர்வை தயாரித்து பின்னர் நான் காட்டப்போகும் தீர்வை சரிபார்க்கவும் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தம் செய்து வேலையை முடித்த பிறகு சொல்யூஷன் தீர்வை சரிபாருங்கள் ஆகவே நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு இந்த கணக்கின் தீர்வை உடனடியாக காண்பிக்கிறேன் நீங்கள் தாங்களாக விடையை உருவாக்கியுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது டோட்டல் டர்ன்ஓவர் மொத்த விற்பனை அளவு என்பது இங்கே முதல் உருப்படி ஆகும் வருவாய் வடிவத்தில் நம்மிடம் உள்ள ஒரே ஒரு இன்கம் ஐட்டம் உருப்படி வருமானம் ஆகும் இது வணிகத்திற்கான மேல் கோடு என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் அதிலிருந்து சில செலவுகள் டிடக்ட்டட் கழிக்கப்படுகின்றன அந்த செலவுகள் ரா மெட்டீரியல் மூலப்பொருள் பவர் மின்சாரம் எம்பிளோயி எக்ஸ்பென்ஸ் பணியாளர் செலவு மேனுஃபாக்சரிங் எக்ஸ்பென்ஸ் உற்பத்தி செலவு செல்லிங் எக்ஸ்பென்ஸ் விற்பனை செலவு மற்றும் டெப்பிரேசியேஷன் தேய்மானம் ஆகும் நாம் வட்டி என்ற செலவை குறைக்கவில்லை அல்லது விதிக்கவில்லை ஏனென்றால் குறைக்கப்பட்ட செலவுகள் அனைத்தும் ஆப்பரேட்டிங் எக்பென்சஸ் செயல்பாட்டு செலவுகள் அல்லது இயக்க செலவுகள் ஆகும் அதனால் முதலில் செயல்பாட்டு செலவுகளை நாம் குறைக்க வேண்டும் அது நமக்கு ஆப்பரேட்டிங் புரோஃபிட் செயல்பாட்டு லாபம் என்ற எண்ணிக்கையை தருகிறது இது ஈபிஐடி அல்லது பிபிஐடி ஈபிஐடி அல்லது பிபிஐடி என்றால் ஏர்ன்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரஸ்ட் அண்ட் டாக்ஸ் அல்லது புரோஃபிட் பிஃபோர் இன்ட்ரஸ்ட் அண்ட் டாக்ஸ் வட்டி மற்றும் வரிக்கு முந்தைய லாபம் என்பதை குறிக்கிறது ஈபிஐடி லிருந்து வட்டியை குறைத்தால் நமக்கு கிடைப்பது ஈபிடி எனப்படும் வரிக்கு முந்தைய லாபம் ஆகும் இப்போது ஏன் வட்டியை தனியான முறையில் தனியாக கழிக்க வேண்டும் உங்களில் யாராவது இதற்கு விடை கூற முடியுமா ஏனெனில் வட்டி என்பது வணிக தொடர்புடைய ரெகுளர் எக்ஸ்பென்ஸ் வழக்கமான செலவு அல்ல மூலப்பொருள் மின்சாரம் பணியாளர் உற்பத்தி போன்ற மற்ற செலவுகள் வணிகத்தை நடத்துவதற்கு இன்றியமையாதது ஆகும் ஆனால் வட்டி என்பது நாம் வங்கியில் அல்லது பிறரிடம் பெற்ற கடனுக்கு ரீபேமண்ட் திருப்பி செலுத்துதல் தொகை ஆகும் எனவே இது வணிகத்தின் செயல்பாடுகளுக்கு இன்டகரல் பார்ட் ஒருங்கிணைந்த பகுதியாக இல்லை இது பைனான்ஸ் காஸ்ட் நிதி செலவாக கருதப்படுகிறது நாம் சொந்த பணத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்திருந்தால் வட்டி செலுத்த வேண்டியதில்லை ஆனால் பாரோடு மணி கடன் வாங்கியதால் வட்டி செலுத்தப்படுகிறது அதனால் இது நமது வியாபாரத்தின் ஆபரேஷன்ஸ் செயல்பாடுகளில் தொடர்புடையதாக இருக்காது எனவே நாம் அதை ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் செயல்பாட்டு செலவில் குறைக்காமல் செப்பரேட்லி தனியாக வைத்துள்ளோம் இதனால் நமக்கு இரண்டு நிலையில் லாபம் கிடைக்கிறது முதலில் நாம் ஈபிஐடி ஐ கணக்கிட்டு பின்னர் ஈபிடி ஐ கணக்கிட்டுள்ளோம் வரி செலவு செப்பரேட்லி தனியாக கழித்திருக்கிறோம் இறுதியாக ஈஏடி அல்லது பிஏடி எனப்படும் லாப எண்ணிக்கை பெறுவோம் இப்போது லாபம் ஏன் கழிக்கப்படுகிறது ஏனென்றால் லாபம் என்ற சொல் ஒன்று மட்டுமே நமது வியாபார பாலிசி கொள்கையாக இல்லை நடைமுறையிலுள்ள சட்டத்தின்படி அரசாங்க டாக்ஸயேசன் பாலிசி வரி விதிப்பு கொள்கையின்படி வரிகள் கணக்கிடப்பட்டு அந்த வரிகளுக்கு பிறகு கிடைக்கும் லாபங்களை அறிந்துகொள்வதற்காக இவை தனித்தனியாக கழிக்கப்படுகின்றன புரோஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வரிக்கு முந்தைய லாபத்தை கணக்கிட்டு முதல் நிலை லாபம் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் இந்த நிலையில் நமது வியாபாரத்தில் இருந்து ஆப்பரேட்டிங் புரோஃபிட் செயல்பாட்டு லாபம் எவ்வளவு நமக்கு கிடைத்துள்ளது என்பதை அறிந்து கொள்கிறோம் அதன் பின்னர் வட்டித் தொகையை கழிக்கிறோம் இவ்வாறு நாம் எவ்வளவு லாபம் ஈட்டி உள்ளோம் வரிக்கு முந்தைய லாபம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் இறுதியாக வரிக்கு பிந்தைய லாபம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அனைவரும் இதை தானாக கணக்கிட்டு பார்க்க முடியும் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த வினாவிற்கு செல்வோம் அடுத்ததாக சிவா என்ற நிறுவனத்தின் நிலுவைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன சில வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து நீங்கள் புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு தயாரிக்க வேண்டும் ஆனால் நாம் இதை இரண்டு பிரிவாக தயார் செய்ய வேண்டும் முதலில் டிரேடிங் அக்கவுண்ட் வர்த்தக கணக்கு இரண்டாவது பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு உருவாக்க வேண்டும் வர்த்தக கணக்கு என்பது பி மற்றும் எல் கணக்கின் மேல் பகுதியாகும் இதில் வர்த்தகம் அல்லது உற்பத்திக்கு நேரடியாக தொடர்புடைய உருப்படிகளை அல்லது பொருட்களை பதிவு செய்வோம் இப்போது நாம் தயார் செய்யும் பி மற்றும் எல் கணக்கு ஹரிசாண்டல் ஃபார்ம் கிடைமட்ட வடிவமாகும் ஆனால் முந்தைய கணக்கில் நாம் வெர்டிகல் ஃபார்ம் செங்குத்து வடிவம் உருவாக்கியுள்ளோம் தற்போது ஒரு கிடைமட்ட வடிவத்தை உருவாக்கப் போகிறோம் இப்போது இந்த பேலன்ஸ்சஸ் நிலுவைகளை சற்று பாருங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வருமானம் மற்றும் செலவு உருப்படிகளை குறித்துக் கொள்ளவும் அதன் பிறகு வர்த்தகம் மற்றும் லாப நஷ்டக் கணக்கை தயாரிக்கவும் எனவே ரொக்கம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் எப்படி குறிப்பீர்கள் இது வருமானம் அல்லது செலவு எதை சார்ந்தது உண்மையில் இது இந்த இரண்டுக்கும் சார்ந்தது இல்லை பொதுவாக இது இருப்புநிலை அறிக்கையில் அசட் சொத்துப் பக்கத்தில் காணப்படும் ஆகவே லாப நஷ்டக் கணக்கை தயாரிப்பதற்கு இது தேவையில்லை அதனால் இப்போது அதை பிஎஸ் என்று குறித்துக் கொள்வோம் இந்த பிஎஸ் என்பது பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலையை குறிக்கும் இது ஒரு இருப்புநிலை உருப்படி என்பதை நீங்கள் அறிவீர்கள் இருப்புநிலை அறிக்கை தயாரிக்கும் போது இதை ஏ என்றும் குறித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் ஏ என்பது ஒரு சொத்து உருப்படி ஆகும் ஆனால் அதற்கு அதிக நேரம் கொடுக்கப் போவதில்லை ஏனென்றால் நாம் லாப நஷ்ட கணக்கை தயாரிப்பதில் போக்கஸ் கவனம் செலுத்துவோம் டிரேட் டெப்ட்டார்ஸ் வர்த்தக கடனாளிகள் மீண்டும் இது ஒரு இருப்புநிலை உருப்படியாகும் ரெண்ட் வாடகை என்பது பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் இருப்பு நிலை உருப்படியா இல்லை இது ஒரு செலவு உருப்படி ஆகும் அதனால் அதை ஈ என்று குறித்துக் கொள்ளுங்கள் சம்பளம் அதுவும் செலவு உருப்படி டிரேட் கிரடிட்டர்ஸ் வர்த்தக கடன் வழங்குநர்கள் இது லியாபிலிடி பொறுப்பு என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் முனைப்போடு இருந்தால் அதை எல் என்று குறித்துக் கொள்ளுங்கள் இன்சூரன்ஸ் காப்பீடு பெட்டி எக்பென்சஸ் சிறிய செலவுகள் இது ஒரு செலவு உருப்படி ஆகும் ஓபனிங் ஸ்டாக் ஆரம்ப இருப்பு இது முந்தைய ஆண்டின் இருப்பு ஆகும் இப்போது நாம் இதை பயன்படுத்த போகிறோம் அதனால் நமக்கு அது செலவு உருப்படி ஆகும் சேல்ஸ் விற்பனை இது ஒரு இன்கம் ஐட்டம் வருமான உருப்படி ஆகும் பர்ச்சேஸ்சஸ் கொள்முதல் இது ஒரு செலவு உருப்படி ஆகும் கேப்பிட்டல் மூலதனம் இது வருமானம் மற்றும் செலவு இரண்டும் இல்லை இது ஒரு இருப்பு நிலை உருப்படி ஆகும் டிராயிங்ஸ் பணம் எடுத்தல் மீண்டும் இது ஒரு இருப்புநிலை உருப்படி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மோட்டார் வாகனங்கள் இது இருப்புநிலை உருப்படி ஆகும் ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் அலுவலக செலவுகள் ஒரு செலவு உருப்படி மிஷனரி எக்ஸ்பென்ஸ் இயந்திர செலவுகள் இவைகள் செலவு உருப்படிகள் ஆகும் இவை மிஷினரி இயந்திரங்களை மெயின்டனன்ஸ் பராமரிக்கப்படும் செலவு ஆகும் மாறாக இந்த செலவுகள் இயந்திரங்களை அக்குவைசேஷன் வாங்குவதற்கு அல்லது கொள்முதல் செய்வதற்காக அல்ல என்பதை நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள் எனவே இயந்திரங்கள் என்பது ஒரு இருப்புநிலை உருப்படியாகும் ஆனால் இயந்திர செலவு என்பது ஒரு செலவு உருப்படியாகும் எரிபொருள் மற்றும் லூப்ரிகன்ட் மசகு எண்ணெய் மற்றொரு செலவு உருப்படியாகும் கடைசியாக சரக்குகளின் கிளோசிங் ஸ்டாக் இறுதி இருப்பு இது ஒரு வருமான உருப்படியாகும் இந்த மீதமுள்ள இருப்பை அடுத்த ஆண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இந்த வருடம் இது ஒரு இன்கம் ஐட்டம் வருமான உருப்படியாக இருக்கும் உங்களுக்கு புரிகிறதா இப்போது ஈ மற்றும் ஐ என்று குறிப்பிட்டுள்ள உருப்படிகளை மட்டும் எடுத்து ஹரிசாண்டல் ஃபார்மேட் கிடைமட்ட வடிவத்தில் லாப நஷ்ட கணக்கை தயாரிக்கவும் மேல் பகுதி டிரேடிங் வர்த்தக கணக்கு என அழைக்கப்படுகிறது கீழ்ப்பகுதி லாப நஷ்ட கணக்கு என அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் தீர்வை உருவாக்கவும் நான் இங்கே நிறுத்தி வைக்கிறேன் தயவுசெய்து வீடியோவை இடைநிறுத்தம் செய்து நீங்கள் தயார் செய்த பிறகு வீடியோவில் மீதமுள்ள பகுதியை பார்க்க வேண்டுகிறேன் எனவே இங்கே டிரேடிங் அக்கவுண்ட் வர்த்தக கணக்கின் தீர்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேல்ஸ் விற்பனை மற்றும் கிளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பு இவைகளை கிரெடிட் சைடு கிரெடிட் பக்கத்தில் காட்டப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த கிரெடிட் பக்கத்தில் வருமானங்கள் காணப்படுகின்றன மற்றொரு பக்கம் டெபிட் சைடு டெபிட் பக்கம் ஆகும் நான் டெபிட் கிரெடிட் என்ற ஜார்கண்ஸ் வாசகங்களை சொல்லப்போவதில்லை ஆனால் பொதுவாக இப்படி அழைக்கப்படுகிறது நான் சுருக்கமாக சிஆர் மற்றும் டிஆர் என்று குறிப்பிடுகிறேன் சிஆர் என்றால் கிரெடிட் மற்றும் டிஆர் என்றால் டெபிட் என்பதை குறிக்கும் டெபிட் பக்கத்தில் அல்லது செலவு பக்கத்தில் நாம் ஓபனிங் ஸ்டாக் ஆரம்ப இருப்பிலிருந்து தொடங்குவோம் பின்னர் முக்கிய செயல்பாடுகளில் தொடர்புடைய உருப்படிகளை பதிவு செய்கிறோம் எனவே பர்ச்சேஸ்சஸ் கொள்முதல் மற்றும் பியூல் எரிபொருளை பதிவு செய்துள்ளோம் அதேசமயம் பொதுவான தன்மையுடைய வாடகை போன்ற செலவுகளை லாப நஷ்ட கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே ரெண்ட் வாடகை சேலரி சம்பளம் இன்சூரன்ஸ் காப்பீடு பெட்டி எக்ஸ்பென்ஸ் சிறு செலவுகள் ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் அலுவலக செலவு மற்றும் மிஷனரி எக்ஸ்பென்ஸ் இயந்திர செலவு இவை அனைத்தும் லாப நஷ்ட கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பொதுவாக இவ்வாறு கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துவது மிகவும் கண்டிப்பானது அல்ல சில சமயங்களில் உதாரணமாக இயந்திர செலவுகள் ஃபேக்டரி தொழிற்சாலையில் ஏற்பட்டால் அதை டிரேடிங் அக்கவுண்ட் வர்த்தக கணக்கில் எழுத வேண்டும் ஆனால் இது ஒரு ஸ்மால் பிசினஸ் சிறு வணிக நிறுவனமாக இருப்பதால் இங்கு மேனுஃபாக்சரிங் உற்பத்தி இல்லை என்பதால் இந்த செலவு அன்றாட பயன்பாட்டில் இயந்திரங்களை மெயின்டனன்ஸ் பராமரிப்பதற்கு ஏற்பட்டிருக்கலாம் எனவே இதை லாப நஷ்டக் கணக்கில் ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் பொது செலவு பிரிவில் எழுத வேண்டும் எனவே இப்போது சேல்ஸ் விற்பனை மற்றும் கிளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பு அடிப்படையில் இந்த இரண்டு உருப்படிகளையும் நீங்கள் கிரெடிட் பக்கத்தில் எழுத வேண்டும் மேலும் ஓபனிங் ஸ்டாக் ஆரம்ப சரக்கு இருப்பு பர்ச்சேஸ்சஸ் கொள்முதல் மற்றும் ஃப்யூல் எரிபொருளை டெபிட் பக்கத்தில் எழுதி கணக்கிடும் போது கிடைக்கும் தொகை கிராஸ் புரோஃபிட் மொத்த லாபம் என்று அழைக்கப்படுகிறது மொத்த லாபத்தை உங்களால் கணக்கிட முடிகிறதா அது எப்படி என்று அந்த செயல்முறையை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் மொத்தத் தொகையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே தொகை அடுத்த பக்கத்திற்கு கேரீட் ஓவர் எடுத்துச் செல்லப்படும் இது மொத்தத் தொகை என்பதால் போல்டு தடித்த எழுத்துக்களில் குறிப்பிட வேண்டும் இப்போது டெபிட் சைட் பற்று பக்கத்தில் உள்ள இருப்பை கணக்கிடுங்கள் 46225 ரூபாய் வரும் இது டிரேடிங் அக்கவுண்ட் வர்த்தக கணக்கில் இருந்து வரும் லாபத்தை குறிக்கிறது இது கிராஸ் புரோஃபிட் மொத்த லாபம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மொத்த லாபத்தை கிரெடிட் சைட் கிரெடிட் அல்லது வரவு பக்கத்தில் கொண்டு செல்கிறோம் பின்னர் அனைத்து செலவுகளையும் டெபிட் பக்கத்தில் எழுத வேண்டும் மீண்டும் அதே ப்ராசஸ் செயல்முறையை பின்பற்றி மொத்த தொகையை கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்போது 30000 ரூபாய் வரும் இது பைனல் புரோஃபிட் இறுதி லாபத்தை காட்டுகிறது பொதுவாக இது நெட் புரோஃபிட் நிகர லாபம் என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு இது புரிகிறதா நிகர லாபம் மிக முக்கியமான தொகையாகும் அதனால் அதை போல்டு தடித்த எழுத்துக்களில் குறிப்பிடுகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட வருடத்திற்கு நாம் அனைத்து இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ்சஸ் வருமானங்களையும் செலவுகளையும் பதிவு செய்துள்ளோம் மேலும் 30000 ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது இதுபோன்ற ஹரிசாண்டல் ஃபார்ம் கிடைமட்ட வடிவத்தில் ஒருபுறம் எல்லா பற்று உருப்படிகளும் மறுபுறம் வரவு உருப்படிகளும் எழுதுவது நமது பாரம்பரிய வழக்கமாகும் ஆனால் தற்போது இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கையை மாடர்ன் நவீனமாக வெர்ட்டிக்கல் ஃபார்ம் செங்குத்தான வடிவத்தில் தயாரிக்கிறார்கள் இதை நாம் முந்தைய கணக்கில் பார்த்திருக்கிறோம் இப்போது அடுத்த வினாவிற்கு செல்வோம் இங்கே அமர் லிமிடெட் நிறுவனத்தின் புத்தகங்களிலிருந்து சில கணக்குகளை தயாரிக்கப் போகிறோம் இது மிகவும் இன்ட்ரஸ்டிங் சுவாரசியமாக இருக்கும் அதிலிருந்து ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்டக் கணக்கு மற்றும் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலைக் குறிப்பு தயாரிக்கப் போகிறோம் இதுவரைக்கும் நாம் முந்தைய கணக்குகளில் இருப்புநிலைக் குறிப்பு எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்த்தோம் லாப நஷ்ட கணக்கு எவ்வாறு தயாரிப்பது என்பதையும் பார்த்தோம் இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம் இதைப்போலவே இந்த நிறுவனத்திற்கு லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப் போகிறோம் மேலும் ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு எனப்படும் மேலும் ஒரு அறிக்கையை தயாரிக்க போகிறோம் எனவே இங்கே நிலுவைகள் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலுவைகள் நிறுவனத்தின் லெட்ஜர் பேரேடு புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும் இப்போது லெட்ஜர் என்றால் என்ன லிஸ்ட் ஆஃப் பேலன்ஸ்சஸ் நிலுவைகள் பட்டியல் லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கணக்குகள் பட்டியல் உள்ளன அதிலிருந்து ஒவ்வொரு கணக்கின் நிலுவையை கணக்கிட்டு 31 மார்ச் 2020 அன்று இறுதி இருப்பு கணக்கிடப்படுகிறது இவ்வாறு பட்டியலிடப்படும் அந்த பட்டியலுக்கு பெயர் என்ன அதன் பெயர் ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு ஆகும் இருப்பாய்வு என்றால் ஒரு குறிப்பிட்ட பட்டியலிலுள்ள உருப்படிகளை டெபிட் பேலன்ஸ் பற்று நிலுவைகள் மற்றும் கிரெடிட் பேலன்ஸ் வரவு நிலுவைகள் என்று வகைப்படுத்தப்படுகிறது மேலும் நாம் அந்த மொத்த பற்றுகள் மற்றும் மொத்த வரவுகளை சரிபார்க்க வேண்டும் நாம் இதை ஏன் சரி பார்க்கிறோம் ஏனென்றால் கணக்குகளின் அரித்மெடிக் அக்யூரசி எண்கணித துல்லியத்தை நாம் சரி பார்க்க வேண்டும் ஆனால் 100 துல்லியமாக இருக்கும் என்பதை நாம் உறுதி செய்ய முடியாது இருப்பினும் முதல் கட்டத்தில் கணக்குகள் எண்கணித துல்லியத்துடன் இருக்கிறதா ஏதாவது கணக்கில் நிலுவைகள் தவறிவிட்டதா ஏதாவது குறிப்பிட்ட கணக்கில் சிக்கல்கள் உள்ளதா என்பதை அறிய இந்த ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு நமக்கு உதவுகிறது ஆகவே நாம் நிலுவைகள் பட்டியலை உருவாக்குவோம் ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு தயாரிப்போம் பின்னர் லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை அறிக்கை தயாரிப்போம் எனவே இந்த நிலுவைகள் பட்டியலை தயவுசெய்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பிரிண்ட் அவுட் எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் விவாதிக்கும் எல்லா கணக்குகளையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக் கொள்ளுமாறு உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த பிரிண்ட் அவுட் அடிப்படையில் நீங்கள் சுயமாக சொல்யூஷன் தீர்வு காணுங்கள் மேலும் அதன் பிறகு என்னுடைய தீர்வை கொண்டு உங்கள் தீர்வை சரி பார்க்கச் செய்யுங்கள் இங்கே ஒரு ஸ்மால் எரர் சிறிய பிழை உள்ளது என்னவென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட இருப்பு மார்ச் 31 2020 அன்று ஆகும் ஆகவே ஓபனிங் ஸ்டாக் ஆரம்ப இருப்பு என்பது ஏப்ரல் 1 2019 என்று குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் எழுத்துப் பிழையாக 18 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதை நான் சரி செய்துள்ளேன் தயவு செய்து நீங்களும் அதை திருத்திக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த இருப்புகளை வைத்து முதலில் நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு தயார் செய்யுங்கள் இப்போது நாம் சொல்யூஷன் தீர்வுக்கு செல்லலாம் உங்கள் இருப்பாய்வை நீங்கள் தயார் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது நான் என்ன செய்துள்ளேன் என்றால் முதலில் ஒவ்வொரு உருப்படியையும் சி மற்றும் டி என குறித்துள்ளேன் சி மற்றும் டி என்றால் என்ன கிரெடிட் வரவு மற்றும் டெபிட் பற்று ஆகும் முதலாவதாக கேப்பிட்டல் அக்கவுண்ட் மூலதன கணக்கு இது முதலீட்டாளர் நமது வியாபாரத்தில் போடப்பட்ட பணம் எனவே இது கிரெடிட் பேலன்ஸ் வரவு இருப்பில் உள்ளது இது ரீபேயபிள் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை ஆகும் அதனால் சி என்று குறித்துள்ளேன் டிராயிங்ஸ் பணம் வரைதல் அல்லது பணம் எடுத்தல் என்பது நிறுவனத்தின் ஓனர் உரிமையாளர் வியாபாரத்தில் இருந்து எடுத்த பணத்தை குறிக்கும் எனவே அதை டி என்று குறிப்போம் கொள்முதல் என்பது செலவு உருப்படி ஆகும் எனவே அதை டி என்று குறிக்கிறோம் பிரைட் சரக்கு கட்டணம் என்பது ஒரு செலவு உருப்படியாகும் அதை நாம் டி என குறிப்பிட்டுள்ளோம் இதைப்போல அனைத்து உருப்படிகளும் முதலில் சி அல்லது டி என குறித்துக் கொள்ள வேண்டும் சி உருப்படிகள் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை கணக்கில் ஒரு லியாபிலிடி பொறுப்பாக இருக்கலாம் அல்லது இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கையில் ஒரு வருமானம் உருப்படியாக இருக்கலாம் ஆனால் அதைப் பற்றி இப்போது நாம் பார்க்கப் போவது இல்லை சி அல்லது டி என குறிப்பிட்டுள்ள உருப்படிகளை பட்டியலிடுகிறோம் அதிலிருந்து ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு தயார் செய்வோம் இப்போது இங்கே அனைத்து சி உருப்படிகளை ஒன்றாக எடுத்திருக்கிறோம் மேலும் அவை டுகெதர் அனைத்தையும் ஒன்றாகக் கூட்டி மொத்தத் தொகை கணக்கிடுகிறோம் இது ஒரு இருப்பாய்வு போன்றது ஆனால் அதிலிருந்து சரியான இருப்பாய்வை நாம் தயாரிக்கப் போகிறோம் மார்ச் 31 2020 நிலவரப்படி நிலுவைகள் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த நிலுவைகளை சி மற்றும் டி என்று குறித்துக் கொண்டோம் இப்போது மார்ச் 31 2020 தேதி வரை ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு தயார் செய்யப் போகிறோம் இதுவரை நாம் செய்தது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட நிலுவை பட்டியலில் சி என குறிக்கப்பட்ட அனைத்து உருப்படிகளை சி நெடுவரிசையின் கீழ் வைத்திருக்கிறோம் மற்றும் டி என குறிக்கப்பட்ட அனைத்து உருப்படிகளை டி நெடுவரிசையின் கீழ் வைத்திருக்கிறோம் மேலும் அதன் பிறகு நாம் கிரெடிட் கலம் வரவு நெடுவரிசை மற்றும் டெபிட் கலம் பற்று நெடுவரிசை இரண்டிலும் மொத்த தொகையை கணக்கிட வேண்டும் உங்களுக்கு இது புரிகிறதா இந்த எளிய அறிக்கை ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது இந்த இருப்பாய்வு பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு மற்றும் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முதல் புள்ளியாக உதவுகிறது இப்போது இதன் அடிப்படையில் லாப நஷ்டக் கணக்கு மற்றும் இருப்புநிலை அறிக்கை ஆகியவற்றை தயாரிப்போம் நீங்கள் தீர்வை தயார் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தீர்வு என்ன என்பதை காண நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நாம் இதை முன்பே செய்துள்ளதால் உங்களுக்கு இந்த செயல்முறை தெரியும் என்று நம்புகிறேன் உதாரணமாக ஏ இன் மூலதனம் இதை எங்கே எடுத்துச் செல்வீர்கள் இது ஒரு லியாபிலிடி ஐட்டம் பொறுப்பு உருப்படி இருப்புநிலை குறிப்பில் இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் விரும்பினால் இதை இப்படி குறித்த கொள்ளலாம் இறுதியில் பொறுப்பு உருப்படியாக இருப்புநிலை குறிப்பில் காணப்படும் சேல்ஸ் விற்பனை கழித்தல் ரிட்டன்ஸ் திருப்பி வந்த சரக்குகள் இது லாப நஷ்ட கணக்கில் காணப்படும் ஒரு வருமான உருப்படி ஆகும் இப்போது உங்கள் வேலை மிகவும் சிம்பிள் சுலபமானது ஏனென்றால் கிரெடிட் பேலன்ஸ் வரவு நிலுவைகள் மற்றும் டெபிட் பேலன்ஸ் பற்று நிலுவைகள் என்று தனித்தனியாக பிரித்துள்ளோம் உதாரணமாக நீங்கள் பர்ச்சேஸ்சஸ் கொள்முதல் உருப்படியை எடுத்துக் கொண்டால் இது லாப நஷ்டக் கணக்கில் காணப்படும் ஒரு செலவு உருப்படி ஆகும் கிட்டத்தட்ட அனைத்து பற்றுகளையும் செலவு உருப்படியாக லாப நஷ்டக் கணக்கில் சேர்க்கப்படும் சிலவற்றை மட்டும் இருப்புநிலை அறிக்கையில் அசட்ஸ் சொத்துக்களாக சேர்க்கப்படும் ஒரே ஒரு உருப்படி அதாவது டிராயிங் பணம் வரைதல் மட்டும் இருப்புநிலை குறிப்பில் லியாபிலிடி பொறுப்பு பக்கத்தில் முதலீட்டில் இருந்து குறைக்கப்படும் எனவே இப்போது உங்கள் வேலை எளிமையாக இருக்கும் இந்த விவரங்களை பயன்படுத்தி இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கை மற்றும் இருப்பு நிலை அறிக்கை தயார் செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் தயாராக இருந்தால் நாம் சொல்யூஷன் தீர்வை பார்க்க செல்லலாம் இங்கே லாப நஷ்டக் கணக்கின் தீர்வை பாருங்கள் இது உங்களுக்கு புரிகிறதா வர்த்தக கணக்கில் நமக்கு இரண்டு கிரெடிட் ஐட்டம்ஸ் வரவு உருப்படிகள் உள்ளன அது விற்பனை மற்றும் இறுதி சரக்கு இருப்பு ஆகும் இதன் மொத்த தொகை 3350000 ஆகும் மேலும் நான்கு டெபிட் ஐட்டம்ஸ் பற்று உருப்படிகள் உள்ளன ஆரம்ப சரக்கு இருப்பு கொள்முதல் பிரைட் இன்வேர்டு சரக்கு உள் கட்டணங்கள் மற்றும் வேஜஸ் ஊதியங்கள் இப்போது கிராஸ் புரோஃபிட் மொத்த லாபம் 880000 ரூபாய் பெறுகிறோம் இது நீங்கள் தயார் செய்த தீர்வுடன் பொருந்துகிறது என்று நம்புகிறேன் இந்த 880 தொகை பின்னர் லாப நஷ்டக் கணக்கு கீழ் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது மேலும் அதன் பிறகு 149000 நெட் புரோஃபிட் நிகர லாபத்தை பெறுவதற்கு அனைத்து செலவுகளையும் நாம் பட்டியலிடுவோம் இது லாப நஷ்டக் கணக்கு ஆகும் இப்போது நாம் இருப்பு நிலை அறிக்கை தயார் செய்வதற்கு செல்வோம் டிரையல் பேலன்ஸ் இருப்பாய்வில் கொடுக்கப்பட்டுள்ள நிலுவைகள் அடிப்படையில் இருப்புநிலை அறிக்கை தயாரிக்க வேண்டும் நான் டெலிபெரெட்லி வேண்டுமென்றே உங்களுக்கு தீர்வை காட்டப் போவதில்லை ஏனென்றால் அதை நீங்களே உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன் இங்கே மார்ச் 31 2020 இருப்புநிலைக் குறிப்பு உள்ளது இதை நீங்கள் சுயமாக முன்பே தயார் செய்திருந்தால் அதை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் இப்போது என்னோடு சேர்ந்து அதை செய்து பாருங்கள் இப்போது டிரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு அதில் கொடுக்கப்பட்டுள்ள நிலுவைகளில் இருப்புநிலை உருப்படியாக குறித்திருப்பதை மட்டும் எடுத்து இருப்பு நிலை அறிக்கையை தயார் செய்யுங்கள் பற்று பக்கத்தில் நிறைய சொத்துக்கள் உள்ளன அவைகளை சொத்து பக்கத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அதன் பிறகு டோட்டல் அசட்ஸ் அண்ட் லியாபிலிடீஸ் மொத்த சொத்துக்கள் மற்றும் மொத்த பொறுப்புகள் இரண்டும் பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும் அது மேட்சிங் பொருந்துகிறதா இல்லையென்றால் என்ன பிரச்சனை ஏதாவது உருப்படியை நாம் மிஸ்ஸிங் தவறவிட்டோமா என்பதை பார்க்க வேண்டும் நீங்கள் டிரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு பகுதிக்கு சென்று மீண்டும் சரி பார்க்க வேண்டும் மற்றும் எந்த உருப்படி விடுபட்டு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாப நஷ்டக் கணக்கில் இருந்து பெறப்பட்ட லாபத்துடன் சரி பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த விடுபட்ட உருப்படியை இருப்புநிலை குறிப்பில் சேர்க்க வேண்டும் இப்போது அந்த தொகையை நாம் சேர்க்கவில்லை என்பது தெரியவரும் அதனால் இந்த நெட் புரோஃபிட் நிகர லாபத்தை அதில் சேர்ப்போம் இப்போது பொருந்துகிறதா என்று பார்ப்போம் ஆனால் இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் வித்தியாசம் உள்ளது அதாவது எந்த உருப்படி தவறாக சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வித்தியாசம் என்பது 20000 ஆகும் நீங்கள் கேர்ஃபுல்லி கவனமாக பார்த்தால் டிராயிங் பணம் வரைதல் 20000 ரூபாய் எக்ஸ்குலுடட் சேர்க்காமல் விட்டிருப்பது தெரியவரும் இதையும் நாம் சேர்க்க வேண்டும் எனவே இந்த தொகை கேப்பிட்டல் மூலதனத்தில் இருந்து குறைக்கப்படுகிறது இது ஒரு கழித்தல் உருப்படி ஆகும் மற்றும் இதை நீங்கள் கணக்கில் சேர்த்துக் கொண்டால் உங்கள் இருப்புநிலை சரியாக பொருந்தும் இப்போது பொருந்துகிறதா என்று பாருங்கள் உங்களுக்கு புரிகிறதா இவ்வாறு டிரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு என்பது பிழைகளை கண்டுபிடிக்க உதவுகிறது எந்த உருப்படி விடுபட்டிருக்கிறது எந்த உருப்படி தவறாக சேர்க்கப்பட்டுள்ளது அல்லது எந்த உருப்படி தொகை தவறாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இருப்பாய்வு உங்களுக்கு உதவுகிறது மேலும் இந்த டிரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு அடிப்படையில் லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை அறிக்கை உருவாக்கலாம் வரவிருக்கும் வகுப்புகளில் நாம் இந்த அறிக்கைகளை நிறுவனத்திற்காக தயார் செய்வோம் ஆனால் இப்போது நாம் செய்தது ஒரு புரோபிரைட்டரி கன்சர்ன் தனிநபர் உரிமையாளர் நிறுவனத்திற்கு சிம்பிள் டிரன்சாக்சன்ஸ் எளிய பரிவர்த்தனைகளை கொண்டு இருப்புநிலை அறிக்கையை தயார் செய்தோம்